க்ரோனிக் பென்னி மாதிரி மற்றும் எனர்ஜி பேன்ட்ஸ் ஆற்றல் பட்டைகள் முந்தைய விரிவுரையில் பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் நகரும் பார்ட்டிக்கல்ஸ் துகள்கள் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடங்கினோம் அதாவது பார்ட்டிக்கல்ஸ் துகள்கள் பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் ஒரு பீரியாடிசிட்டி a உடன் நகர்கின்றன மேலும் ஒரு பரிமாண நிகழ்வுகளை விவாதிப்பதில் நாம் நம்மை கன்பைன்ட் மட்டுப்படுத்தி செய்து கொண்டோம் இந்த நிகழ்வுகளில் நாம் விவாதித்த விஷயம் என்னவென்றால் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ப்ளொச்சின் தியரம்த்தை தேற்றம்திருப்திப்படுத்துகிறது அது என்ன சொல்கிறது என்றால் இந்த வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ψ மற்றும் நான் அதை k ஆல் லேபிளிடுவேன் என்று கூறும் இது eikxuk வடிவத்தை கொண்டு உள்ளது இங்கு uk x ஆனது பீரியாடிக் பங்ஷன் குறிப்பிட்ட கால இடைவெளி செயல்பாடு இது போடன்சியல்களில் ஆற்றல் உள்ள அதே பீரியாடிசிட்டி ஆகும் இது வேறு முறையில் அதாவது kxa எப்போதும் eikak என்று எழுதுவதன் மூலமும் வெளிப்படு த்தப்படுகிறது மேலும் நாம் எழுதிய மூன்றாவது வடிவம் என்னவென்றால் k ஐ nCneikGnx என எழுதலாம் என்பதாகும் இங்கு Gn என்பது n2πa எனவே இவை இந்த வேவ் பங்ஷன்னில் அலை செயல்பாடு வரும் மூன்று வெவ்வேறு வடிவங்கள் இதன் பொருள் என்ன இது போன்ற ஒரு வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் விளைவுகள் என்ன எனவே என்ன நடக்கிறது நான் உங்களுக்கு முதலில் சொல்வேன் பின்னர் இதை எடுத்துக்காட்டுகள் மூலம் காண்பிப்பேன் எனக்கு கான்ஸ்டன்ட் நிலையான ஒரு போடன்சியல் ஆற்றல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால் இங்கே வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு kxeikx சில நார்மலைசேஷன் உடன் இயல்பாக்கலுடன் இருக்கிறது மற்றும் E பார்ட்டிக்கல்ஸ் யின் எனர்ஜி துகள்களின் ஆற்றல் 2k22m ஆக வழங்கப்படுகிறது எனவே நான் எனர்ஜிஆற்றல் மற்றும் k அதாவது E மற்றும் k க்கு எதிராக வரைபடத்தை வரைந்தால் அது இங்கே ஒரு பரபோலா பரவளையம் parabola போல இருக்கும் இது 2k22mஎன்பதாகும் நான் இப்போது இந்த பீரியாடிக் போடன்சியல்களை குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் அறிமுகப்படுத்தி அதாவது ஒரு முறையான இடைவெளி a யில் இதை பம்ப்ஸ் bumps புடைப்புகள் போல அறிமுகப்படுத்த அனுமதித்தால் இந்த வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ப்ளோச்சின் வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் வடிவத்தை எடுக்கும் K க்கு இந்த இடைவெளியில் அதாவது π a முதல் π a வரை கன்பைன்ட் எனர்ஜி ஐ ஆற்றல் என்னால் விவரிக்க முடியும் இப்போது என்ன நடக்கிறது இப்போது வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் இந்த குறிப்பிட்ட வடிவத்தின் காரணமாக இந்த போடன்சியல் ஐ ஆற்றல் நீங்கள் அறிமுகப்படுத்தும்போது எனர்ஜிஆற்றல் வரைபடம் ஆரம்பத்தில் பரவளையத்தைப் போல மாறுகிறது பின்னர் அது πa க்கு அருகில் மாறுகிறது இது மாறுகிறது அதாவது நீல நிறத்தின் மூலம் நான் காட்டியதைப் போல மாறுகிறது இதற்கு பின்னர் மீண்டும் ஒரு மாற்றம் உள்ளது எனவே ஒரு எனர்ஜிஆற்றல் வரம்பு உள்ளது எந்த ஸ்டேட் ம் இல்லாத இடத்தில் இந்த ஆண்டு எந்த மாநிலமும் இல்லை எனவே நீங்கள் பெறுவது எனர்ஜி பேன்ட் ஆற்றல் பட்டை 0 முதல் இந்த பேன்ட் பட்டை வரை அனைத்து ஆற்றல்களும் இந்த பேன்ட் பட்டை ல் உள்ளன பின்னர் ஒரு இடைவெளி உள்ளது பின்னர் மீண்டும் எடுக்கும் எனர்ஜிஆற்றல் அடுத்த பேன்ட் பட்டை ல் உள்ளது எல்லா k களும் k பிளஸ் g r க்கு சமமானவை என்று நாங்கள் கூறியதிலிருந்து நீங்கள் அதைக் காண்பிக்கும் விதம் இதுவாகும் எனவே நான் இந்த பேன்ட் ஐ பட்டை இங்கே மாற்றி உள்ளே கொண்டு வருகிறேன் எனவே நாங்கள் தொடங்கியிருப்பது ஒரு பீரி எலக்ட்ரான் வாயுக்கான எனர்ஜிஆற்றல் வரைபடம் இது 2k22m ஆகும் பின்னர் அந்த பீரியாடிக் போடன்சியல் ஐ குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் நாங்கள் அறிமுகப்படுத்தியபோது இப்போது அது என்னை π a முதல் π a வரை கன்பைன்ட் ஆக்கியது மேலும் எனர்ஜிஆற்றல் இந்த பேன்ட் பட்டை ல் விழுந்தது அடுத்த ஸ்டேட் நிலை எனர்ஜிஆற்றல் இது போன்றது ஆனால் நாங்கள் சொன்னது போல் நாம் எப்போதும் k ஐ மீண்டும் இந்த பிரில்லோயின் மண்டலத்திற்குள் கொண்டு வரலாம் பிரில்லோயின் மண்டலமும் அடுத்த பேன்ட் ம் பட்டை இதுபோன்ற தோற்றத்தைக் கொண்டிருக்கும் எனவே இந்த பகுதியை இங்கே அழிப்பேன் இந்த கோட்டை வரியை உயர்த்தினேன் எனவே ஒவ்வொரு k க்கும் ஒரு பேன்ட் பட்டை அளவு எனர்ஜி ஆற்றல் ம் உள்ளது பின்னர் அடுத்த பேன்ட் பட்டைமற்றும் அடுத்த பேன்ட் பட்டை மற்றும் பல எனவே இந்த பீரி எலக்ட்ரான் வாயுவை நான் தொந்தரவு செய்யும் போது இதுதான் நடக்கும் எனவே இங்கே இந்த திறந்த இடைவெளிகள் உள்ளன இந்த கருப்பு பகுதியால் நான் அவற்றை காட்டியுள்ளேன் அங்கே எந்த ஸ்டேட் ம் நிலை இல்லை இந்த எனர்ஜிஆற்றல் களை பார்ட்டிக்கல் துகள் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் பார்ட்டிக்கல் துகள் இந்த பேன்ட் பட்டை இல் உள்ள எந்த எனர்ஜியையும்ஆற்றல் எடுக்க முடியும் முதல் பேன்ட் பட்டை இரண்டாவது பேன்ட் பட்டைமற்றும் பலவற்றில் நான் ஏன் பீரி பார்ட்டிக்கல் துகள் களுடன் தொடங்கினேன் என்று கேட்கலாம் நான் அணுக்களுடன் தொடங்கியிருக்கலாம் எடுத்துக்காட்டாக வழக்கமான இடைவெளி a அளவில் சீரிங் போன்ற அணுக்கள் என்னிடம் இருந்தால் ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு நிலையான மதிப்பில் ஒரு எனர்ஜிஆற்றல் இருப்பதை நான் அறிவேன் எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் அணுவுக்கு இது 13 6 eV ஆக இருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் இது உள்ளது எனவே பேன்ட் பட்டைஎங்கிருந்து வருகிறது அல்லது ப்ளொச் சமன்பாடு என்ன செய்கிறது இப்போது நான் எனர்ஜிஆற்றல் ஐ வரைபடம் ஆக்கினால் என்ன நடக்கும் எனவே நான் மீண்டும் இந்த படத்தை E மற்றும் k க்கு எதிராக உருவாக்கி இந்த ஆற்றல் இப்போது பிரிக்கப்பட்டு ஒரு பேன்ட் பட்டை ஐ உருவாக்கப் போகிறது என்பதைக் காண்பிப்பேன் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் எனர்ஜிஆற்றல் நெகடிவ்யானது எதிர்மறை E இலிருந்து E வரை 0 க்கு சமம் இது k மேலும் இது இங்கே k E 0 நீங்கள் என்ன காண்பீர்கள் என்றால் இந்த எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் அனைத்தும் K ஐப் பொறுத்து மீண்டும் ஒரு பேன்ட் பட்டை ஐ உருவாக்குவதை நீங்கள் காண்பீர்கள் இந்த எனர்ஜிஆற்றல் எதிர்மறையாக இருக்கும் எனவே இது 13 6 அல்ல மாறாக இந்த பேன்ட் பட்டை மீது 13 6 என்ற அளவை சுற்றி பரவக்கூடும் உதாரணமாக 17 eV முதல் 10 eV வரை என்று சொல்லலாம் எனவே இது ஏழு எலக்ட்ரான் வோல்ட்டுகளின் ஒரு பேன்ட் பட்டை ஆகும் இது அங்கு இருந்த அனைத்து எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் களும் இதில் விழும்மாறு உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே ஒரு எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் உள்ளது இங்கே எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் k இன் செயல்பாடாக இங்கே எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் உள்ளது ப்ளாச்சின் தேற்றம் கூறியதைக் கவனியுங்கள் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு k ஐப் பொறுத்தது இது ஸ்டேட் ஐ நிலை குறிக்கும் ஒரு குவாண்டம் எண்ணாகும் மேலும் இது ஒரு நல்ல குவாண்டம் எண்ணாகும் ஏனெனில் அந்த சிமெட்ரிக் சமச்சீருடன் உடன் அது சம்பந்தப்பட்ட ஒரு சிமெட்ரிக் சமச்சீர் நிலை உள்ளது ஆனால் எனர்ஜிஆற்றல் பாசிட்டிவ் நேர்மறையாக ஆக இருக்க வேண்டும் என்று அது கூறவில்லை பீரி எலக்ட்ரான் விஷயத்தில் நான் ஒரு வழக்கமான போடன்சியல் லால் ஆற்றல் அவற்றைத் தொந்தரவு செய்யும் போது பாரபோலா பரவளையம் உடைகிறது இந்த வழக்கில் அங்கு அணுக்கள் இருந்தால் அங்கு இருந்த அனைத்து எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் களும் 13 6 இல் பிரிக்கப்பட்டன அவை ஒரு பேன்ட் பட்டை வை உருவாக்குகின்றன பின்னர் அடுத்த பேன்ட் பட்டை அடுத்த வெளியேற்றப்பட்ட ஸ்டேட் எனர்ஜி ஆல் ஆற்றலால் உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடும் எனவே என்ன நடக்கிறது என்றால் இது ஒரு வடிவம் எனர்ஜி ஆற்றல் ஒரு பேன்ட் பட்டை வடிவத்தில் உள்ளது மற்றும் அவை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன எனவே முதலில் நான் இந்த பேன்ட் பட்டை இன் உருவாக்கத்தை க்ரோனிக் பென்னி மாடல் என்ற மாதிரி மூலம் காண்பிக்கிறேன் இந்த விஷயத்தில் நாம் கருதுவது என்னவென்றால் போடன்சியல் ஆற்றல் என்பது இந்த தடைகளின் தொகுப்பாகும் நான் முன்பு காட்ட விரும்பியது நான் காட்ட விரும்புவது இது பேன்ட்ஸ் பட்டை க்களுக்கு வழிவகுக்கிறது எனவே இந்த தூரம் a என்றும் பேரியர் தடை அகலம் b என்றும் உயரம் V என்றும் மேலும் கீழே இந்த உயரம் V 0 என்றும் சொல்லலாம் எனக்குத் தெரிந்த வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ப்ளொச் வடிவத்தில் உள்ளது ஒரு எண்ட் இல் உள்ள இந்த புள்ளியை போடன்சியல் ஆற்றல் தன்மை இல் நான் x ஆக எடுக்கப் போகிறேன் இங்கே பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள புள்ளி x என்பது a பிளஸ் b க்கு சமம் பின்னர் இந்த போடன்சியல் ஆற்றல் மீண்டும் மீண்டும் தானாக நிகழ்கிறது எனவே போடன்சியல் லின் ஆற்றல் பீரியாடிசிட்டி கால அளவு a b ஆகும் ஒவ்வொரு k க்கும் எனர்ஜிஆற்றல் ஐ எவ்வாறு கணக்கிடுவது முந்தைய நிகழ்வுகளை இப்போது நினைவுகூருங்கள் அங்கே எனர்ஜிஆற்றல் ஐகன் மதிப்பு பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை களால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்திலும் நாங்கள் பவுண்டரி கண்டிஷன் ஐ எல்லை நிபந்தனை பயன்படுத்தப் போகிறோம் எங்கள் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை ப்ளோச்சின் தியரம்த்தால் தேற்றம் வழங்கப்பட உள்ளது எனவே நாம் என்ன சொல்லப் போகிறோம் என்றால் அந்த வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு kab என்பது eikabk க்கு சமமாக இருக்கும் இது எனர்ஜிஆற்றல் ஐகன் மதிப்புக்கு வழிவகுக்கும் இப்போது நான் அதை காண்பிக்கப் போகிறேன் நாம் இப்போது எனர்ஜிஆற்றல் V க்கு கீழே உள்ளது என்று கருதப் போகிறோம் எனவே அதை மீண்டும் உருவாக்குகிறேன் இப்போது போடன்சியல் ஆற்றல் இப்படி இருக்கும் நான் இப்போது உங்கள் திரையில் காண்பிப்பது அகலங்கள் a இங்கே மற்றும் b இங்கே இடதுபுறம் x 0 இந்த புள்ளியில் x a b மற்றும் உயரம் V மேலும் நாம் கருத்தில் கொள்ளும் அனைத்து எனர்ஜிஆற்றல் களும் V க்கு கீழே என்று நாம் கருதப் போகிறோம் எனவே E என்பது V க்கு கீழே இருப்பதாக கருதுகிறோம் E என்பது V ஐ விட அதிகமாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அதே கண்டிஷன் ஐ நிலையை எழுதலாம் ஆனால் இப்போது இங்கே நான் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இப்போது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு 0≤x≤a என்பது ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு 22md2dxVEψ ஆல் தீர்மானிக்கப்படுகிறது எனவே E 0 அல்லது E V ஆனால் 0 ஐ விடவும் அதிகமாக உள்ளது ஆகவே நான் 0 க்கு இடையில் x ஐப் பெறுகிறேன் இது AeiαxBe iαx க்கு சமமாக உள்ளது இங்கே என்பது √ஆகும் இது 0 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது அப்படித்தான் இருக்கும் இப்போது x ரீஜியன் க்கு பகுதி அதாவது a மற்றும் b க்கு இடையிலான வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு இங்கே ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு 22md2dxVEψ ஆல் வழங்கப்படுகிறது மேலும் நீங்கள் இந்த விஷயத்தில் E V என எடுக்கிறீர்கள் ஒருவேளை E என்பது V ஐ விட அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முக்கோணவியல் செயல்பாடுகளைப் பெற விரும்பும் நீங்கள் ஹைபர்போலிக் செயல்பாட்டிலிருந்து சிறிது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இது ஒரு சிறிய விஷயம் ஆகும் எனவே இதை நான் 2m2E Vψ0 என எழுதலாம் மேலும் E V என்பதால் xCeβxDe βx என்ற தீர்வைப் பெறுகிறேன் இங்கே என்பது √2m2 ஆகும் எனவே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மற்றும் என்பது இது போன்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது என்னிடம் உள்ளது என்னவென்றால் இந்த போடன்சியல்லின் ஆற்றல் படத்தை மீண்டும் வரைகிறேன் இங்கே x 0 இங்கே x a b இது a என்னிடம் இருப்பது 0 மற்றும் a க்கு இடையிலான வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு என்பது AeiαxBe iαx ஆகும் இங்கே x க்கு மதிப்பு என்பது a மற்றும் a b க்கு இடையில் CeβxDe βx க்கு சமம் ஆகும் இப்போது இந்த பவுண்டரி கண்டிஷன்னில் எல்லை நிபந்தனை இப்போது என்னிடம் மதிப்பு தெரியாத A B C மற்றும் D மற்றும் எனர்ஜியும்ஆற்றல் உள்ளது இப்போது பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை களைப் பயன்படுத்துவோம் என்பது X a இல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கிடைக்கும் முந்தைய ஸ்லைடில் ஒரு திருத்தம் நான் a மற்றும் b க்கு இடையில் x என்று எழுதியது சரியானது அல்ல இது உண்மையில் a மற்றும் a b க்கு இடையில் உள்ளது இது சரியாக இருக்க வேண்டும் இதை இங்கே திருத்தியுள்ளேன் இதை இங்கிருந்து படியுங்கள் எனவே இப்போது இந்த பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை என்னிடம் கூறுகிறது AeiαaBe iαaCeaDe βa இதை நான் eiαaAe iαaB Ceβa e βaD0 என எழுத முடியும் அது எனது சமன்பாடு எண் 1 ஆகும் ψ என்பது தொடர்ச்சியானது என்பதையும் அது உடனடியாக எனக்கு ieiαaA ie iαB Ceβae βaD0 ஐ தருகிறது என்பதையும் நான் அறிவேன் இது எனது சமன்பாடு எண் 2 ஆகும் எனக்கு இங்கே ஒரு அவுட் இருக்க வேண்டும் அதாவது நான் இரண்டு சமன்பாடுகளைப் பெற்றுள்ளேன் இன்னும் நான்கு அறியப்படாதவை உள்ளன மற்ற இரண்டு சமன்பாடுகளும் ப்ளோச்சின் தேற்றத்தால் வழங்கப்படுகின்றன இது ψ a b என்பது eikabψ க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது மேலும் இந்த ψ என்பது A B என்று எனக்குத் தெரியும் மற்றும் ψ a b என்பது CeβabDe βab என்பதை தவிர வேறில்லை எனவே இங்கிருந்து நான் இந்த சமன்பாட்டைப் பெறுகிறேன் அதாவது eikabAeikabB eabC e abD0 என்பதாகும் இது எனது சமன்பாடு எண் 3ஆகும் இறுதியாக சமன்பாடு எண் 4 இங்கே என்பது தொடர்ச்சியாக இருப்பதால் ψம் a b இல் தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது ψம் x ab இல் தொடர்ச்சியாகவும் இருக்கும் எனவே நான் abeikabψ என்பதை பெறப் போகிறேன் இது எனக்கு eikabiα தருகிறது இடது புறத்தில் நான் eabC βe abD ஐப் பெறப் போகிறேன் இரண்டும் சமமாகிறது எனவே இந்த சமன்பாடு இப்போது iαeikabA iαeikabB eabCe βabD0 ஆக மாறுகிறது இது எனது சமன்பாடு எண் 4 ஆகும் நான் இந்த சமன்பாட்டை மீண்டும் உருவாக்கப் போவதில்லை ஆனால் அடுத்த பக்கத்தில் நான் என்ன எழுதுவேன் என்றால்அதாவது சமன்பாடு சில குணகங்கள் A பிளஸ் சில குணகங்கள் B மற்றும் சில குணகங்கள் C மற்றும் சில குணகங்கள் D என்பது 0 க்கு சமம் ஆகும் இது போன்ற 4 சமன்பாடுகள் A B C மற்றும் D இன் பூஜ்ஜியமற்ற தீர்வுக்கு என்னிடம் உள்ளன இப்போது என்ன நடக்க வேண்டும் இப்போது வலது புறம் 0 என்பதால் இந்த குணகங்களின் தீர்மானிப்பான் 0 ஆக இருக்க வேண்டும் முடிவு செய்யப் பயன்படுகிற அதாவது தீர்மானிப்பவரை நாம் முன்பு எழுதியது eiαa e iαa eβa e βa மற்றும் அந்த அனைத்து குணகங்களும் எனவே நீங்கள் இந்த தீர்மானத்தை வைக்கும் போது நீங்கள் அந்த சமன்பாட்டில் இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றும் பல இவற்றுடன் தொடர்புடைய சமன்பாட்டில் இருக்கிறீர்கள் இந்த சமன்பாட்டின் திருப்தி ஒரு குறிப்பிட்ட E க்கு k இன் சில கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு இருக்கும் அங்கு கொடுக்கப்பட்ட k k எங்கிருந்து வருகிறது இது இந்த சமன்பாடுகளிலும் உள்ளது எனவே நீங்கள் பெறுவது என்னவென்றால் இந்த சமன்பாடு உங்களிடம் உள்ளது இதில் k இதன் ஒரு செயல்பாடு 0 க்கு சமம் எனவே நீங்கள் கணினியிடம் கேட்கிறீர்கள் இப்போது நீங்கள் கொடுக்கப்பட்ட k க்கு E இன் மதிப்புகளை ஸ்கேன் செய்கிறீர்கள் அப்படித்தானே இல்லையா எனவே மீண்டும் நான் என்னைக் கட்டுப்படுத்திக் கொள்வேன் ஏனென்றால் ப்ளாச்சின் தேற்றத்தால் k க்கு a மற்றும் a க்கு இடையில் செய்ய முடியும் மேலும் கணினியை இந்த செயல்பாட்டை பூர்த்தி செய்ய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு E இன் வெவ்வேறு மதிப்புகள் 0 க்கு சமமாக இருக்கும்படி சொல்லுங்கள் மேலும் ஒருவேளை நான் k என்பது 0 க்கு சமமாக இதைச் செய்கிறேன் என்றால் நான் இங்கே சில மதிப்பைப் பெறுவேன் மேலும் இங்கே ஒரு மதிப்பு இங்கே ஒரு மதிப்பு ஒரு மதிப்பு இங்கே ஒரு மதிப்பு இங்கே அருகிலுள்ள மற்றொரு k க்கு இங்கே ஒரு மதிப்பு என செய்கிறேன் நீங்கள் இங்கே ஒரு மதிப்பைப் பெறுவீர்கள் நான் இங்கே ஒரு மதிப்பைப் பெறுவேன் மேலும் நான் இங்கே ஒரு மதிப்பைப் பெறுகிறேன் அடுத்த k க்கு இதைச் செய்யுங்கள் நான் இங்கே மற்றொரு மதிப்பைப் பெறுவேன் இங்கே மற்றொரு மதிப்பு மேலும் இங்கே நான் 2 பேன்ட்ஸ் பட்டைகள் களுக்குச் செய்கிறேன் நான் மறுபுறத்திற்கு இதை சிமெட்ரிக்ஆக சமச்சீராக செய்ய முடியும் இறுதியாக நான் இந்த புள்ளிகளில் சேரும்போது இது போன்ற ஒரு வளைவைப் பெறப் போகிறேன் இது ஒவ்வொரு k க்கும் உரிய எனர்ஜிஆற்றல்பேன்ட் பட்டை ஐ தவிர வேறொன்றுமில்லை அங்கே நிறைய எனர்ஜிஆற்றல் உள்ளது ஆனால் அவை பேன்ட்ஸ் பட்டைகள் களை உருவாகின்றன அவை ஒவ்வொரு k க்கும் தொடர்ச்சியாக மாறும் ஏனெனில் k தொடர்ச்சியானது அதனால் தான் நீங்கள் இதைப் இந்த பேன்ட்ஸ் பட்டைகள் களை பெறுவீர்கள் இப்படித்தான் பேன்ட்ஸ் பட்டைகள் தோன்றுகின்றன அடுத்த விரிவுரையில் இந்த குரோனிக் பென்னி மாதிரியின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பை நான் செய்யும்போது இதை இன்னும் தெளிவாகக் காண்கிறோம் எனவே இந்த விரிவுரையை முடிக்க நாங்கள் க்ரோனிக் பென்னி மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதாவது இந்த விரிவுரையை முடிக்க க்ரோனிக் பென்னி மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஒரு பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் E எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதைப் பார்க்க அப்படித்தானே இல்லையா E க்கான சமன்பாடு பவுண்டரி கண்டிஷன்கள் எல்லை நிபந்தனைகள் மற்றும் ப்ளாச்சின் தேற்றத்தின் திருப்தியிலிருந்து எழுகிறது கொடுக்கப்பட்ட எண் 3 என்பது ஒரு k மதிப்பு அதாவது E என்பது குணகங்களை நிர்ணயிப்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் சிறந்த சொல் இல்லாததால் நான் இதை A B C D 0 என்று எழுதுவேன் அடுத்த விரிவுரையில் நான் இதன் எளிமையான பதிப்பைச் செய்யப் போகிறேன் இந்த பேன்ட்ஸ் பட்டைகள் எவ்வாறு அவசியமாக எழ வேண்டும் என்பதைக் காட்டுகிறேன்